வாழ்த்துக்கள் மற்றும் TALG இன் தொகுதி 1 இன் 18 வது யூனிட்டுக்கு வரவேற்பு முந்தைய யூனிட்டில் ஒரு பாடத்தின் விளைவுகளை எவ்வாறு எழுதுவது மற்றும் ஒவ்வொரு பாட விளைவுகளையும் உரையாற்றிய பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் அறிவாற்றல் நிலை அறிவு பிரிவுகள் மற்றும் வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கை ஆகியவற்றைக் குறிப்பது எப்படி என்பதைப் புரிந்துகொண்டோம் சரியான வகையான CO களைத் தயாரிப்பது OBE என்ற ஒரு தொகுதியின் முக்கிய நிலையாகும் பாட விளைவுகளை எழுதுவது மாணவர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ உதவக்கூடும் அல்லது உதவாமலும் இருக்கலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அடையப்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் அது உங்கள் நோக்கம் மற்றும் மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் தேர்வுகளை எழுதுகிறார்கள் ஆனால் செயல்பாட்டில் அவர்கள் உண்மையில் CO களில் கலந்து கொண்டார்களா NAAC தேவைகளைப் பூர்த்தி செய்ய பாட விளைவுகளை அடைவதைக் கணக்கிடுகிறோம் இந்த பாட விளைவுகளை பயன்படுத்தி CO களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை மூடுகிறோம் இந்த தர வளையத்தை எவ்வாறு மூடுவது என்பதை இப்போது காண்போம் மதிப்பாய்வு நீங்கள் ஒரு பாட கண்ணோட்டத்தில் எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பாடமும் 3 0 0 3 0 1 அல்லது 4 0 0 என தொடர்புடைய கிரெடிட்டுகளால் பாடம் என்பது 42 முதல் 48 வகுப்பறை அமர்வுகளுக்கு இடையில் இருக்க வேண்டும் ஒரு பாடம் PO கள் மற்றும் PSO களுடன் குறிக்கப்படுகிறது அபிவிருத்தி உயிரியலில் ஒரு பாடத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டைக் காண்பித்தோம் அங்கு நாங்கள் அனைத்து சி க்களையும் எழுதி அந்த பாடம் குறிக்கும் பி க்கள் மற்றும் பி க்கள் ஒவ்வொரு CO உடன் தொடர்புடைய அறிவாற்றல் நிலை மற்றும் ஒவ்வொரு CO உடன் தொடர்புடைய அறிவு வகைகள் மற்றும் வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அடையாளம் காட்டினோம் நாம் பார்த்தபடி இங்கே 9 இருந்தன அது 45 அமர்வுகள் வரை சேர்க்கிறது வகுப்பு அமர்வுகளின் எண்ணிக்கை அனைத்து CO களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது இப்போது தர வளையத்தை அடைவதன் மூலம் நாம் என்ன புரிந்துகொள்கிறோம் இங்கே ஒரு பாடமானது பல பாட விளைவுகளைக் கொண்டுள்ளது பின்னர் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த பாட விளைவுகளை அடைவதற்கு நான் எந்த அளவிற்கு இலக்கை அமைக்க வேண்டும் நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் 100 சதவிகித செயல்திறனை அடைய மாட்டார்கள் ஒரு வகுப்பில் நாம் மாணவர்களின் கலவையைக் கொண்டிருக்கிறோம் மேலும் எங்களுக்கு பிற வள சிக்கல்களும் உள்ளன எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு பாட விளைவுக்கும் ஒரு யதார்த்தமான இலக்கை அமைக்க வேண்டும் மிக உயர்ந்த குறிப்பு 1 அல்லது 100 சதவிகிதமாக இருக்கலாம் நீங்கள் எந்த எண்ணை தேர்வு செய்ய விரும்பினாலும் 100 சதவிகிதம் தான் மிக உயர்ந்தது என்று சொல்லலாம் பின்னர் நான் சில நியாயமான இலக்கை அமைப்பேன் இப்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து பாட விளைவுகளை அடையாளம் கண்டுகொண்டு ஆசிரியர் வகுப்பு அமர்வுகளை நடத்துகிறார் அல்லது கற்பித்தல் செய்யப்படுகிறது மேலும் எப்போது இந்த விளைவுகள் மதிப்பீட்டு முறை மூலம் மதிப்பிடப்படுகிறது அதாவது சில அறிவிக்கப்பட்ட முறைப்படி மதிப்பீடு செய்ய நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் நாம் எந்த வகையான மதிப்பீட்டு கருவிகளைப் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை மதிப்பீட்டு முறை தீர்மானிக்கும் சோதனைத் தாள்கள் உள்ள இடைவெளி 0 ஆக இருக்கும் ஆனால் பொதுவாக அடைய வேண்டிய ஒரு இலக்கை நாம் நிர்ணயிக்கிறோம் ஆனால் உண்மையில் அடைய முடியாது எனவே இலக்கு மற்றும் மாணவர்களின் உண்மையான செயல்திறன் ஆகியவற்றுக்கு இடையே சில இடைவெளி இருக்கக்கூடும் மேலும் இந்த CO அடைதல் இடைவெளி CO அடைதல் இடைவெளிகளை மூடுவதற்கான திட்டத்திற்கு வழிவகுக்கும் அதாவது ஒரு சி யைப் பொறுத்தவரை மாணவர்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்பதையும் ஆசிரியராக வகுப்பறையில் என்ன நடந்தது அல்லது மாணவர்களுக்கு எங்கு சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் வகுப்பறையில் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் தர வளையத்தை மூடுவதற்கான திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் அதாவது அடுத்த பேட்ச் மாணவர்கள் இலக்கை அடைவதில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சில நேரங்களில் நாம் உண்மையில் இலக்கை அடைகிறோம் மாணவர்கள் உண்மையில் இலக்கை அடைய சிறப்பாக செயல்படுகிறார்கள் அல்லது நீங்கள் இலக்கை மிஞ்சலாம் அத்தகைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இலக்கை மேம்படுத்தவும் எனவே தர வளையத்தை மூடுவதன் முழு நோக்கம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு ஆசிரியராக எனது மாணவர்களின் திறன்கள் மற்றும் வளங்களைப் பொறுத்தவரை நான் விஷயத்தைப் புரிந்துகொள்கிறேன் நான் தொடர்ந்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த முடியும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறேன் இந்த தொடர்ச்சியான முன்னேற்றம் எந்தவொரு அங்கீகார செயல்முறையின் குறிக்கோள்களில் ஒன்றாகும் மாணவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு அது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதை துறை நிரூபிக்க வேண்டும் கூடுதலாக மாணவர் CO அடைதல் PO ஐ தீர்மானிக்கும் PO PSO மேட்ரிக்ஸ் மூலம் PSO அடைவதை தீர்மானிக்கும் எனது இலக்கை எவ்வாறு நிர்ணயிப்பது இலக்கை அடைந்ததை அளவிடுவதற்கோ இலக்கை நிர்ணயிப்பதற்கோ அல்லது இலக்கை அடைவதை கணக்கிடுவதற்கோ உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட முறை எதுவும் இல்லை எனவே நியாயமான முறையில் சரியாகச் செய்வதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஒரு முழுமையான வழி போன்ற எதுவும் இல்லை நாங்கள் உங்களுக்கு சில முறைகளை முன்வைக்கிறோம் நிறுவனம் அல்லது கல்லூரி ஒரு பொருத்தமான முறையை அல்லது அவர்களின் நிலைமைக்கு ஏற்றது என்று அவர்கள் கருதுவதை தேர்ந்தெடுக்கும் பின்னர் நிறுவனத்தில் உள்ள அனைத்து ப்ரோக்ராம்களிலும் ஒரு உத்தி போன்ற ஒரு முறையைக் கொண்டிருக்க முடியாது இது ஆரோக்கியமற்ற உள் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு முழுமையான சரியான முறை அல்லது குறிப்பிட்ட முறை போன்ற எதுவும் உலகளவில் பின்பற்றப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஒரு நியாயமான முறையைப் பின்பற்றுகிறீர்கள் இது விரிவாகவோ அல்லது மொத்தமாகவோ அல்ல ஆனால் தொடர்ந்து அதைப் பின்பற்ற வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அதை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் நாம் எந்த அளவிற்கு தொடர்ந்து மேம்படுகிறோம் என்பதை நீங்கள் கண்காணிக்க முடியும் எடுத்துக்காட்டு 1 "ஒரு பாடத்தின் அனைத்து CO க்கும் ஒரே இலக்கு அடையாளம் காணப்படுகிறது" எடுத்துக்காட்டாக வகுப்பு சராசரி மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்களை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் அதாவது தனிப்பட்ட சிஓக்களில் எனக்கு விருப்பமில்லை நான் ஒரு இலக்கை எடுத்துக்கொள்கிறேன் எனது மாணவர் 60 சதவீதத்தை விட சிறப்பாக செயல்பட முடிய வேண்டும் எடுத்துக்காட்டு 2 "இலக்குகள் அனைத்து சி க்களுக்கும் ஒரே மாதிரியானவை மற்றும் பலதரப்பட்ட மாணவர்களின் செயல்திறன் அளவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன" மாணவர்களின் திறன்களின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை நாம் எப்போதும் எதிர்பார்க்கிறோம் அவை வித்தியாசமாக செயல்பட வாய்ப்புள்ளது ஆனால் நான் நியாயமான ஒதுக்கீட்டை விரும்புகிறேன் உதாரணமாக 80 சதவீதத்திற்கு மேல் பெறும் மாணவர்களின் சதவீதம் குறைந்தது 10 ஆக இருக்க வேண்டும் 65 முதல் 80 வரையிலான மாணவர்களின் சதவீதம் 30 ஆகும் 50 க்கும் அதிகமான மற்றும் 65 க்கும் குறைவான மாணவர்களின் சதவீதம் 40 ஆகும் 50 க்கும் குறைவான மாணவர்களின் சதவீதம் 10 ஆகும் மேலும் 10 40 40 மற்றும் 10 என்று சொல்லலாம் ஆகவே ஒன்று இருக்க வேண்டும் அதுதான் வழி நான் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் மாணவர்களின் ஒதுக்கீட்டை எதிர்பார்க்கிறேன் எடுத்துக்காட்டு 3 வெவ்வேறு பாட விளைவுகளுக்கும் மாணவர்களின் ஒதுக்கீட்டிற்கும் வெவ்வேறு இலக்குகள் உள்ளன எனவே இது மிகவும் சிக்கலானது மிகவும் விரிவானது இன்றைய கிடைக்கக்கூடிய மென்பொருள் கருவிகளைப் பயன்படுத்தி இதைச் செய்யலாம் நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய எந்தவொரு முறையும் மாணவர்களின் செயல்திறனைக் கணக்கிட்டு அதற்கேற்ப அட்டவணையை வழங்கும் எடுத்துக்காட்டு 4 ஒரு பாடத்தின் ஒவ்வொரு CO க்கும் தனித்தனியாக இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றன காரணம் என்னவென்றால் அனைத்து CO களும் ஒரே அளவிலான சிரமம் அல்லது சிக்கலானவை அல்ல சில வெறுமனே விளக்கமாக இருக்கலாம் மற்றும் சிலவற்றில் ஏராளமான கருத்துக்கள் இருக்கலாம் மற்றும் நிறைய கணக்கீட்டு முயற்சிகள் இருக்கலாம் முழு சி க்களையும் பொறுத்தவரை மாணவர்களிடமிருந்து அதே செயல்திறனை எதிர்பார்க்க முடியாது எனவே வெவ்வேறு COக்களுக்கான வெவ்வேறு இலக்குகளை இங்கே அடையாளம் கண்டோம் அவை 75 முதல் 55 வரை வேறுபடுகின்றன ஆனால் இங்கே நாம் உண்மையில் வெவ்வேறு சதவீத செயல்திறனின் கீழ் மாணவர்களிடையே செயல்திறன் பரவலைக் குறிக்கவில்லை எனவே இந்த 4 ல் அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியக் குழுக்களுடன் பணிபுரிந்த பிறகு இது போன்ற 4 இலக்குகளை அமைப்பதைக் காண்கிறோம் ஒவ்வொரு CO க்கும் தனிப்பட்ட இலக்குகள் சில அளவு விவரங்களைக் கொண்டுள்ளன மேலும் அவற்றை செயல்படுத்த மிகவும் சிக்கலானவை அல்ல எனவே இது உங்களுக்கு போதுமான அளவு விவரங்களையும் இன்னும் கையாளக்கூடியதையும் தருகிறது நாம் எடுத்துக்காட்டு 4 வகை அடைதல் இலக்குகளை பின்பற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் CO களின் மற்றொரு சிக்கலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளவிட முடியும் அனைத்து தொடர்புடைய மதிப்பீட்டு கருவிகளிலும் மாணவர்களின் செயல்திறனில் இருந்து CO களின் நேரடியாக அடைதல் தீர்மானிக்கப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒரு நிறுவனத்தில் பின்பற்றப்படும் வழக்கமான மதிப்பீட்டு நடவடிக்கைகளைத் தவிர வேறு எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்மொழியவில்லை மாணவர்கள் இலக்குகளை அடைந்துவிட்டார்களா இல்லையா என்பதைக் கண்டறிய மற்றொரு சோதனை எழுதுமாறு நாங்கள் கேட்க முயற்சிக்கவில்லை எனவே அனைத்து மதிப்பீட்டு கருவிகளிலும் மாணவர்களின் செயல்திறனில் இருந்து CO களின் நேரடி அடையல் தீர்மானிக்கப்படுகிறது CO களின் மறைமுக அடைவு இது NAAC அங்கீகாரத்தைப் பொறுத்தவரை உண்மையில் விருப்பமானது அதை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக திட்ட வெளியேறும் கணக்கெடுப்புகளிலிருந்து தீர்மானிக்க முடியும் பின்னூட்டங்களைப் பெற ஆசிரிய உறுப்பினரால் இதைத் தேர்ந்தெடுக்கலாம் ஆசிரியர் அவர் பயன்படுத்தும் முழு சி க்கள் பற்றியும் மாணவர்களிடமிருந்து கருத்துக்களைப் பெறக்கூடிய வகையில் திட்ட வெளியேறும் கணக்கெடுப்பு ஆசிரியர்களால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் CO1 ஐ தெளிவாக புரிந்து கொண்டீர்களா அல்லது CO3 ஐப் பொறுத்து சிறப்பாக செயல்பட முடியுமா என்று நீங்கள் நேரடியாக கேட்க முடியாது நீங்கள் பாடத்தின் தன்மையை அடிப்படையாகக் கொண்டு அங்கிருந்து முடிவுக்கு வரக்கூடிய வகையில் டெஸ்ட் எழுதும் போது மாணவர்கள் உணர்ந்த செயல்திறனை நீங்கள் கேட்க வேண்டும் ஏதோவொரு வகையில் நீங்கள் அனைத்து சி க்களுக்கும் நேரடியாக மாணவர்களிடமிருந்து கருத்துக்களைப் பெறுகிறீர்கள் இந்த மறைமுக அளவீட்டின் போட்டியானது சிக்கலானது என்பதால் இது துல்லியமானதைக் காட்டிலும் குறிப்பாகத் தெரிவிக்கிறது மறைமுக அடைதற்கு ஒருவர் அதிக மதிப்பை கொடுக்க முடியாது பொதுவாக 10 சதவிகிதம் நல்லது 90 சதவிகிதம் நேரடியாகவும் மற்றும் 10 சதவிகிதம் மறைமுகமாகவும் அடைய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நேரடி CO அடைதல் நமக்கு பல சூழ்நிலைகள் உள்ளன செமஸ்டர் இறுதித் தேர்வு பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது அதனுடன் இணைந்த அனைத்து கல்லூரிகளில் மையப்படுத்தப்பட்ட முறையிலும் அல்லது தன்னாட்சி கல்லூரிகளில் அந்த நிறுவனத்திற்குள்ளேயேயும் நடத்தப்படுகிறது எனவே நாட்டில் பல தன்னாட்சி நிறுவனங்கள் உள்ளன ஆனால் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருக்கும் கல்லூரிகளின் எண்ணிக்கை இன்னும் 90 சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது தன்னாட்சி நிறுவனம் விஷயத்தில் பாடத்தில் ஒவ்வொரு மாணவரும் பெற்ற அனைத்து மதிப்பெண்களையும் அந்த துறை பதிவு செய்யும் CIE தொடர்ச்சியான உள் மதிப்பீடு செமஸ்டர் இறுதித் தேர்வு ஆகியவற்றின் விகிதாசார வெயிட்டேஜ் 2575 அல்லது சில நேரங்களில் 2080 4060 அல்லது 50 50 மிகவும் அரிதாக இது 5050 ஐ விட அதிகமாக உள்ளது செமஸ்டர் இறுதித் தேர்வைப் பொறுத்தவரை பொதுவாக அதிக தேர்ந்தெடுத்தல் இல்லை ஒரு தேர்வு சுமார் 3 மணி நேரம் வழங்கப்படுகிறது மேலும் 3 மணி நேர தேர்வில் மாணவரின் செயல்திறன் 50 சதவீத வெயிட்டேஜை கொண்டிருக்க எடுக்கப்படுகிறது ஆனால் CIE ஐப் பொறுத்தவரை பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு கருவிகளின் எண்ணிக்கை பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படுகிறது சில சமயங்களில் துறையால் தீர்மானிக்கப்படுகிறது கண்டிப்பாகப் பேசினால் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் சி இ அல்லது ஒரு துறையைப் பொறுத்து மதிப்பீட்டுக் கருவிகளின் சொந்த பரவலைப் பின்பற்றலாம் அல்லது துறையின் ஒவ்வொரு பாடத்திற்கும் இரண்டு சோதனைகள் அல்லது மூன்று சோதனைகள் இருக்கும் அவற்றில் மூன்று சோதனைகளுக்கு சராசரி எடுக்கவும் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டைப் பொறுத்தவரை பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் அட்டவணையில் சீரமைப்பு பற்றி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் ஒரு குறிப்பிட்ட செல்லில் அமைந்துள்ளன இது சீரமைப்பு என அழைக்கப்படுகிறது உதாரணமாக CO5 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வழி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஏனெனில் CO5 பகுப்பாய்வு கருத்தியல் பிரிவில் அமைந்துள்ளது மற்றும் அந்த குறிப்பிட்ட செல்லில் எந்த மதிப்பீட்டு கருவியும் இல்லை அதேசமயம் CO4 கற்பித்தல் செயல்பாடு ஒரே செல்லில் அமைந்துள்ளது ஆனால் மதிப்பீட்டு கருவிகள் எதுவும் அதில் இல்லை எனவே இதுவும் கண்டிப்பாக சொன்னால் ஏற்கத்தக்கது அல்ல சீரமைப்பு சிக்கலை தீர்க்க வேண்டும் உதாரணமாக CO4 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் மதிப்பீட்டு பொருட்களின் குறிப்பிட்ட சதவீதம் CO4 இல் இருக்கலாம் மேலும் குறைந்த அறிவாற்றல் மட்டங்களிலும் சில மதிப்பீட்டு உருப்படிகளை நான் வைத்திருக்க முடியும் எனவே இது உங்கள் மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைக்கும்போது மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று மதிப்பீட்டு முறை எந்தவொரு மதிப்பீட்டு உருப்படியும் குறிக்கப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு மதிப்பீட்டு உருப்படியையும் அறிவாற்றல் நிலை பாட விளைவு மற்றும் மதிப்பெண்களின் எண்ணிக்கையுடன் குறிக்க வேண்டும் எனவே நீங்கள் OBE ஐ செயல்படுத்த விரும்பினால் பாட விளைவுகள் உண்மையில் மாணவர்களால் அடையப்படுகின்றன என்பதை நீங்கள் உண்மையில் நிறுவ விரும்பினால் இதனுடன் அனைத்து மதிப்பீட்டு பொருட்களையும் குறியிட வேண்டும் உள்ளக மதிப்பீடு ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு ஒரு அசைன்மென்ட் செய்வது அதிகம் இல்லை அதுதான் அந்த பாடத்தின் தன்மை வகையைப் புரிந்துகொள்ள 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது மீண்டும் எனது விருப்பம் புரிந்து கொள்வதற்கு 4 மதிப்பெண்களையும் நினைவில் கொள்வதற்கு 1 மதிப்பெண்ணையும் மட்டுமே நான் கேட்கலாம் எனவே அசைன்மென்ட்டிற்கு நாம் பொதுவாக மிக உயர்ந்த அறிவாற்றல் மட்டத்தைப் பார்ப்போம் எனவே அதற்கு 5 மதிப்பெண்கள் மற்றும் சோதனை 1 க்கு 10 மதிப்பெண்கள் புரிந்துகொள்ள 7 மதிப்பெண்கள் நினைவில் கொள்ள 3 மதிப்பெண்கள் என விநியோகிக்கிறேன் அதே விஷயத்தை நான் சோதனை 2 லும் பின்பற்றுவேன் எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியராக நீங்கள் 2 மற்றும் 8 அல்லது 1 மற்றும் 9 ஐ தேர்வு செய்யலாம் அல்லது 6 மற்றும் 4 ஐ நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே இங்கு போதுமான மாறுபாடு உள்ளது மற்றும் ஆசிரியர் தனது முடிவுகளை அவரின் முடிவுகளை அடிப்படையாகக் கொண்டு எடுக்க முடியும் அதாவது சோதனை தொடர்பான கேள்விகளுக்கு 10 இல் ஏழு மதிப்பெண்களை தொடர்புடைய COக்களிடமிருந்து ஒதுக்குகிறேன் அதை மதிப்பீட்டு முறை என்று நாம் குறிக்கிறோம் எடுத்துக்காட்டு 2 அதில் அப்ளை சம்பந்தப்பட் டிருக்கிறது இங்கே எனக்கு அசைன்மென்ட் 1 அசைன்மென்ட் 2 டெஸ்ட் 1 மற்றும் டெஸ்ட் 2 உள்ளது அதாவது நான் CIEக்கு வழங்கப்பட்ட 40 சதவீத வெயிட்டேஜ் பற்றி பேசுகிறேன் நாம் செமஸ்டரின் ஆரம்ப பகுதியைப் பற்றி பேசுவதால் சோதனை 1 இல் நான் உரையாற்றும் CO களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது சோதனை 2 இன்னும் பல CO களை உள்ளடக்கியுள்ளது எனவே மதிப்பெண்களின் விநியோகம் அதற்கேற்ப CO களின் வகை மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய அறிவாற்றல் செயல்பாடுகளைப் பொறுத்தது எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு 2 7 6 ஆனால் சோதனை 2 ஐப் பொறுத்தவரை இது 1 8 6 ஆகும் சிறப்பாக அனைத்து SEE மற்றும் CIE கருவிகளிலும் குறிக்கப்பட வேண்டும் இணைக்கப்பட்ட கல்லூரிகளின் விஷயத்தில் ஆசிரியர் இந்த குறியீட்டு முறையைப் பின்பற்றவும் CO இன் படி மதிப்பெண்களை சேகரிக்கவும் முடிவு செய்யாவிட்டால் ஆசிரியர் CIE உடன் தொடர்புடைய மதிப்பீட்டு உருப்படிகளை மட்டுமே குறிக்க முடியும் இப்போது பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இதைப் பின்பற்றவில்லை ஏனென்றால் அது மீண்டும் நிறைய செயல்பாடாக உள்ளது அனைத்து கேள்விகளையும் குறிப்பதன் மூலம் தேர்வை அமைத்தல் மற்றும் மாணவர்களின் தனிப்பட்ட செயல்திறனைக் CO மட்டத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மையமாக நிர்வகிக்க நிறைய அமைப்பு தேவைப்படுகிறது CIE இன் செயல்திறன் ஒரு எடுத்துக்காட்டில் எடுக்கப்படுவது இதுதான் நமக்கு 1 அசைன்மென்ட் உள்ளன சோதனை 1 வரை நாங்கள் 4 சிஓக்களை உள்ளடக்கியுள்ளோம் மீதமுள்ள 5 சிஓக்கள் சோதனை 2 இல் உள்ளன மேலும் மாணவர்களின் செயல்திறன் இங்கே உள்ளது CO 1 தொடர்பான CO இல் 2 மதிப்பெண்கள் வகுப்பு சராசரி 1 6 ஆகும் CO 2 ஐப் பொறுத்தவரை இது 2 இல் 1 7 மதிப்பெண்களாகும் அதைப் போலவே நாம் கணக்கிட்டு இறுதியாக கிடைமட்டமாகச் சேர்ப்போம் ஒவ்வொரு CO ஐப் பொறுத்தவரையில் இது வகுப்பின் சராசரி செயல்திறன் என்று கூறப்படுகிறது எனவே நீங்கள் CO4 உடன் இணைக்கும்போது நீங்கள் பார்க்க முடியும் 1 5 பிளஸ் 2 என எடுத்துக்கொண்டால் 6 இல் 3 5 ஆக இருக்கும் அதாவது 70 சதவீதம் வகுப்பு சராசரி செயல்திறன் ஆகும் இது மிகவும் விரிவானதாகவும் சிக்கலானதாகவும் தோன்றினாலும் நீங்கள் அதைப் பயன்படுத்திக் கொண்டால் அது மிகவும் எளிமையான எண்கணிதமாகும் நீங்கள் CIE செயல்திறனை SEE செயல்திறனுடன் இணைக்கிறீர்கள் SEE செயல்திறன் விவரங்கள் கிடைக்காததால் நீங்கள் வகுப்பு சராசரி மதிப்பெண்ணை எடுத்து அனைத்து CO களும் ஒரே மாதிரியாக அடையப்பட்டது என்று கருதுகிறீர்கள் ஆமாம் இது மிகவும் திருப்திகரமான சூழ்நிலை அல்ல ஆனால் இது எல்லாமே நம்மிடம் உள்ளது மாணவரின் செயல்திறன் அனைத்து CO களில் வகுப்பு சராசரிக்கு சமம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதே எண் 55 ஐ நாம் பெற்றோம் இப்போது நீங்கள் வைத்திருக்கும் சதவீத வெயிட்டேஜின் அடிப்படையில் இந்த இரண்டையும் சேர்க்கிறீர்கள் எங்களிடம் CIE க்கு 25 சதவிகிதம் மற்றும் SEE க்கு 75 சதவிகிதம் உள்ளது நீங்கள் இரண்டையும் இணைத்து நெடுவரிசையை உருவாக்குங்கள் அங்கு நேரடி CO அடைதல் வழங்கப்படுகிறது கணக்கிடுங்கள் நீங்கள் திட்ட வெளியேறும் கணக்கெடுப்பை நடத்தியிருந்தால் இணைப்போம் இப்போது இவை இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன நேரடி அடைவதற்கு 90 சதவீதமும் மறைமுகமாக அடைய 10 சதவீதமும் உள்ளன இரண்டையும் இணைத்து இறுதியாக CO அடைவதைப் பெறுகிறோம் கடைசி ஆனால் ஒரு நெடுவரிசையில் வழங்கப்பட்ட ஒவ்வொரு CO க்கும் இலக்கை நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துள்ளோம் இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு CO அடைதல் இடைவெளி எடுத்துக்காட்டாக CO1 இலக்கு 55 ஆனால் உண்மையில் அடைதல் 62 63 அதாவது நான் இலக்கை 7 சதவீதம் தாண்டிவிட்டேன் எனவே அதனால்தான் அதை மைனஸ் 7 63 எனக் காட்டுகிறோம் எங்கெல்லாம் இலக்கை மிஞ்சுகிறோமோ எதிர்மறை அடையாளத்துடன் காண்பிப்போம் CO 7 மற்றும் CO 8 இலக்குகள் மிக அதிகம் மற்றும் அடையக்கூடிய இடைவெளி 12 சதவீதம் 11 சதவீதம் மற்றும் பல இரண்டாவது தசம இடங்கள் அல்லது முதல் தசம இடங்களைப் பற்றி ஒருவர் அதிகம் கவலைப்பட தேவையில்லை சில கணக்கீடு செய்யப்படுகிறது உண்மையில் நீங்கள் அதை இரண்டு முழு எண்களில் முழுமைப்படுத்தலாம் அதைப் பற்றி எந்த பிரச்சினையும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் CO1 ஐ நீங்கள் எடுத்துக்கொண்டால் CO1 இலக்கு 55 CO அடைய இடைவெளி மைனஸ் அல்லது மாணவர்களிடம் இந்த 15 நிமிட வீடியோக்களை அல்லது வேறு ஏதேனும் செயல்பாட்டைப் பார்க்கச் சொல்லுங்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அந்த குறிப்பிட்ட செயல்களை இங்கே பதிவு செய்ய வேண்டும் CO5 ஐப் பொறுத்தவரை இடைவெளி 3 5 ஆகும் குழு விவாதங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் நான் செயல்திறனை மேம்படுத்த முடியும் அல்லது நீங்கள் CO8 ஐ எடுத்துக் கொண்டால் இடைவெளி 11 25 ஆகும் இங்கு 20 நிமிட மல்டிமீடியா பொருள் வழங்கப்படுகிறது CO9 ஐப் பொறுத்தவரை மீண்டும் சில இணைப்புகள் வழங்கப்படுகிறது நான் மல்டிமீடியா விஷயங்களை மட்டும் முன்வைக்கவில்லை ஆனால் குழு விவாதங்களையும் ஏற்பாடு செய்கிறேன் நிச்சயமாக இங்கே நாங்கள் மாதிரிகளை வழங்கியுள்ளோம் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இடைவெளி உள்ளது இந்த முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல இது பாடத்தின் தன்மையைப் பொறுத்தது மற்றும் அத்தகைய இடைவெளி ஏன் இருக்கிறது என்பதைப் பற்றி ஆசிரியர் என்ன நினைக்கிறார் என்பதையும் பொறுத்தது தன்னியக்க நிறுவனங்களில் அனைத்து மதிப்பீட்டு கருவிகளிலும் அனைத்து மதிப்பீட்டு பொருட்களுக்கும் பெறப்பட்ட அனைத்து மதிப்பெண்களையும் அந்த துறை அணுகும் அவற்றின் அளவிற்கு நீங்கள் ஒரு எண்ணைப் பயன்படுத்த வேண்டியதில்லை ஒரு SEE ஐப் பொறுத்தவரை மாணவர்கள் பெறும் சரியான எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது நான் சொன்னது போல் இது இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டுடனும் மற்றும் குழப்பமாகம் இருக்கிறது ஆனால் ஆசிரியர் ஒவ்வொரு மதிப்பீட்டு உருப்படியையும் அறிவாற்றல் நிலை மதிப்பெண்கள் மற்றும் CO உடன் குறிப்பதைத் தவிர வேறு எதையும் செய்யவில்லை தரவை சேகரித்தல் மற்றும் ஒவ்வொரு மதிப்பீட்டு உருப்படிக்கும் மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் அது பதிவு செய்யப்பட்டால் எல்லாவற்றையும் தானியக்கமாக்கலாம் பழக்கத்திற்காக CO அடைதல் இலக்குகளை நிர்ணயித்தல் CO அடைதலை கணக்கிடுதல் மற்றும் பாட விளைவு உள்ள ஒரு பாடத்திற்கான கற்றலை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை கணக்கிடுங்கள் முந்தைய யூனிட்டுகளின் கீழ் நீங்கள் ஏற்கனவே தயாரித்த பாடங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையான தரவுக்கான அணுகல் உங்களிடம் இல்லையென்றால் அதே பாட விளைவுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் அனுமான எண்களைப் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு சக ஊழியருடன் சிறிது பயிற்சி பெறுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க முடியும் அடுத்த யூனிட்டில் பி க்கள் மற்றும் பி ஓக்களை அடைவதை நாங்கள் கணக்கிடுவோம் ஏனென்றால் இறுதியில் நான் தேர்ந்தெடுத்த பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களை நான் அடைகிறேன் என்பதை இந்த பாடங்கள் மூலம் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் மேலும் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களைச் சுற்றியுள்ள தர வளையத்தையும் மூட வேண்டும் மிக்க நன்றி